வணக்கம் செக்குர் சிஸ்டம் இன்ஜினியரிங்க்கான பாடத்திட்டத்தில் இந்த விரிவுரைக்கு உங்களை வரவேற்கிறோம் முந்தைய இரண்டு சொற்பொழிவுகளில் ஒரு பஃபர் ஓவர்ப்லொ பாதிப்பைப் பயன்படுத்துவதன் மூலம் ஒரு தாக்குபவர் எவ்வாறு ப்ரோசஸின் ஸ்டாக்கில் குறியீட்டை செலுத்த முடியும் என்பதைக் கண்டோம் பின்னர் அந்த குறிப்பிட்ட குறியீட்டை இயக்குமாறு கட்டாயப்படுத்துகிறோம் பின்னர் இந்த குறிப்பிட்ட பாதிப்புக்கு இரண்டு வெவ்வேறு பாதுகாப்பு வழிமுறைகளைக் கண்டோம் முதலாவது கேனரி களைப் பயன்படுத்துகிறது அங்கு பஃபர் ஓவர்ப்லொ கண்டறியப்பட்டது இரண்டாவது NX பிட் எனப்படும் ஒன்றைப் பயன்படுத்துகிறது இது ப்ரோசஸர்களால் ஆதரிக்கப்படுகிறது முந்தைய சொற்பொழிவில் நாம் பார்த்தபடி NX பிட் அது ஸ்டாக் கிலிருந்து செயல்படுவதை முடக்கும் இருப்பினும் பாதுகாப்பு எப்போதுமே ஒரு பூனை மற்றும் எலி விளையாட்டாக இருந்து வருகிறது தாக்குபவர்கள் ஒரு எஸ்பிலோய்டை உருவாக்க ஒரு வழியைக் கண்டுபிடிப்பார்கள் பின்னர் பாதுகாவலர்கள் அந்த குறிப்பிட்ட எஸ்பிலோய்ட் அவர்களது கணினியில் இயங்குவதைத் தடுக்க ஒரு வழியைக் கண்டுபிடிப்பார்கள் இப்போது தாக்குதல் நடத்தியவர்கள் மீண்டும் இந்த பாதுகாப்பு வழிமுறைகளைத் தவிர்ப்பதற்கான வழியைக் கண்டுபிடித்து தங்கள் தாக்குதலை இயக்க இன்னும் முயற்சிப்பார்கள் எனவே இந்த வழியில் தாக்குதல் நடத்துபவர்களுக்கும் பாதுகாவலர்களுக்கும் இடையில் ஒரு நிலையான சுழற்சி உள்ளது இதன் விளைவாக தாக்குதல்கள் மேலும் மேலும் சக்திவாய்ந்ததாகி வருகின்றன இதன் மூலம் இந்த தாக்குதல்களைத் தடுக்க சிறந்த பாதுகாப்பு உத்திகள் தேவைப்படுகின்றன இந்த குறிப்பிட்ட சொற்பொழிவில் நாம் திரும்பப் பார்ப்பது Return to Libc Attack எனப்படும் ஒரு புதிய வடிவிலான தாக்குதலாகும் எனவே இந்த குறிப்பிட்ட தாக்குதல் ஸ்டாக்கில் ஒரு பஃபர் ஓவர்ப்லொ பாதிப்பை பயன்படுத்துகிறது எவ்வாறாயினும் நாம் பார்த்த முந்தைய எஸ்பிலோய்டில் குறியீடு ஸ்டாக்கிலிருந்து செயல்படுத்தப்படுகிறது அது போலல்லாமல் இந்த குறிப்பிட்ட தாக்குதலில் எந்த குறியீட்டையும் ஸ்டாக் இயக்கவில்லை இந்த வழியில் தாக்குதல் இயங்கும் இது குறிப்பிட்ட ஸ்டாக்கில் இருக்கும் NX பிட் பாதுகாப்புடன் நடைபெறும் எனவே இந்த தாக்குதல் எவ்வாறு தொடர்கிறது என்று பார்ப்போம் Libc என்றால் என்ன என்பதைப் புரிந்துகொள்வதன் மூலம் ஆரம்பிக்கலாம் எனவே Libc என்பது மாறும் இணைக்கப்பட்ட நூலகமாகும் இது எழுதப்பட்ட ஒவ்வொரு C நிரலுடனும் இணைக்கப்படுகிறது இப்போது Libc யில் நாம் பொதுவாக பயன்படுத்தும் நிலையான C பங்க்ஷனின் செயல்படுத்தல் அதிக எண்ணிக்கையில் உள்ளன எடுத்துக்காட்டாக Libc இல் strcpy printf scanf fopen fclose strcat மற்றும் பல உள்ளன Libcயில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பங்க்ஷன்கள் எளிதில் செயல்படுத்தப்படுகின்றன ஒரு சில விரிவுரைகளுக்கு முன் எழுதியுள்ள எளிய Hello world ப்ரோக்ராம் கூட இது printf ஸ்டேட்மெண்டைத் தொடங்குவதன் மூலம் "hello world" ஐ அச்சிடுகிறது இந்த திட்டத்தில் கூட Libc அதன் விர்ச்சுவல் அட்ரஸ் ஸ்பெஸில் உள்ளது எடுத்துக்காட்டாக Hello World ப்ரோக்ராமுக்கான விர்ச்சுவல் மெமரி மேப்பைக் காண்பிக்கும் இந்த குறிப்பிட்ட ஸ்லைடைப் பார்த்தால் Libc உடன் தொடர்புடைய மூன்று உள்ளீடுகள் இருப்பதைக் காண்கிறோம் எனவே இந்த மூன்று உள்ளீடுகளும் முழு Libc உடன் ஒத்துள்ளது இப்போது Libcக்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வெவ்வேறு பங்க்ஷன்கள் உள்ளன மேலும் இந்த பங்க்ஷன்கள் அனைத்தும் இந்த விர்ச்சுவல் மெமரி மேப்பில் உள்ளன மேலும் இந்த முகவரிகளில் ஏதேனும் ஒன்றை இங்கே அணுகலாம் எனவே Libc என்றால் என்னவென்று நமக்குத் தெரியும் எவ்வாறு return to Libc தாக்குதல் செயல்படுகிறது என்பதைப் பார்ப்போம் முந்தைய தாக்குதலைப் போலவே தாக்குபவர் ஒரு பஃபரை ஓவர்ப்லொ செய்கிறார் மற்றும் ரிட்டர்ன் அட்ரஸ் ஸ்டாக்கின் அந்த குறிப்பிட்ட பஃபரின் தொடக்க இடத்தை சுட்டிக்காட்டுகிறது இதேபோல் return to Libc தாக்குதல் பஃபரை ஓவர்ப்லொ செய்து பின்னர் ரிட்டர்ன் அட்ரஸை வேறு சில தன்னிச்சையான முகவரியுடன் மாற்றும் இருப்பினும் இந்த தன்னிச்சையான முகவரி இப்போது ஒரு Libc இல் சில குறிப்பிட்ட பங்க்ஷனை சுட்டிக்காட்டுகிறது எனவே Libc என்பது குறிப்பிட்ட ப்ரோசஸின் முழு செக்மென்ட்டேஷனின் ஒரு பகுதியாகும் எனவே அதை இயக்க முடியும் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் Libcயில் உள்ள பங்க்ஷன்களுக்கு NX பிட் அமைக்கப்படவில்லை எனவே இங்கே என்ன நடக்கிறது என்றால் இந்த F1 பங்க்ஷன் Libc ன் சரியான பங்க்ஷன் என்று கருதுகிறது ஸ்டாக்கில் இருக்கும் சரியான ரிட்டர்ன் அட்ரஸ் F1 க்கான முகவரியுடன் மாற்றப்படும் வரை நாம் பஃபரை ஓவர்ப்லொ செய்கிறோம் இது குறிப்பிட்ட ப்ரோசஸின் கோட் செக்மென்ட்டேஷனில் உள்ளது எனவே இந்த வழியில் நாம் எக்ஸிகியூக்ஷனை அழிக்க முடியும் இருந்தபோதிலும் NX பிட்டை அமைத்து Libc யில் சில தன்னிச்சையான பங்க்ஷனை இயக்க முடிகிறது எனவே அடுத்த கேள்வி என்னவென்றால் இந்த F1 பங்க்ஷன் என்னவாக இருக்க வேண்டும் எனவே சாத்தியமான பல ஓப்க்ஷன்கள் உள்ளன இன்று நாம் பார்க்கும் ஒரு ஓப்க்ஷன் system பங்க்ஷன் என்று அழைக்கப்படுகிறது எனவே F1 இற்கான பங்க்ஷன் என்று பார்த்தால் அது system பங்க்ஷன் இப்போது system என்பது Libc யில் இருக்கும் ஒரு பங்க்ஷன் இது ஸ்ட்ரிங்கை உள்ளீடாக எடுக்காது மாறாக இது ஒரு ஸ்ட்ரிங்கின் பாய்ண்ட்டரை உள்ளீடாக எடுக்கும் மேலும் இந்த ஸ்ட்ரிங்க் இயங்கக்கூடியதாக உள்ளது எடுத்துக்காட்டாக இங்கே நம்மிடம் system உள்ளது மேலும் "binbash" என்ற ஸ்ட்ரிங்கை அனுப்புகிறோம் எனவே இந்த குறிப்பிட்ட பங்க்ஷனின் விளைவாக ஒரு பாஷ் ஷெல் உருவாக்கப்படும் இப்போது ஒரு ஷெல்லை உருவாக்கியது போல ஒரு பேலோடை உருவாக்க விரும்புகிறோம் என்று சொல்லலாம் இது system போன்ற ஒரு பங்க்ஷனின் எக்ஸிகியூக்ஷனை மாற்ற வேண்டும் மற்றும் "binbash" ஐ system யின் பராமீட்டராக அனுப்ப வேண்டும் எனவே இதன் பொருள் நமக்கு இரண்டு விஷயங்கள் தேவை system க்கான முகவரியை F 1 முகவரியாகக் குறிப்பிட வேண்டும் மற்றும் அந்த குறிப்பிட்ட system முகவரியைப் பயன்படுத்தி பஃபரை ஓவர்ப்லொ செய்ய வேண்டும் இரண்டாவதாக எப்படியாவது இந்த குறிப்பிட்ட "binbash" ஸ்ட்ரிங்கிற்க்கு ஒரு பாய்ண்ட்டரை அனுப்ப வேண்டும் இதனால் system இயங்குகிறது மேலும் அது "binbash" என்ற அருகுமெண்ட்டை பெற செய்கிறது எனவே return to Libc தாக்குதலுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சுருக்கமாக பின்வருமாறு Libc இல் system பங்க்ஷனின் முகவரியை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இரண்டாவதாக இந்த குறிப்பிட்ட முகவரியுடன் நாம் பஃபரை நிரப்ப வேண்டும் இதனால் ஸ்டாக் கில் அமைந்துள்ள ரிட்டர்ன் அட்ரஸ் system இன் முகவரியால் மாற்றப்படும் இரண்டாவதாக system க்கு அருகுமெண்ட்டை அனுப்ப வேண்டும் அது "binbash" என்ற ஸ்ட்ரிங்கின் பாய்ண்ட்டர் எனவே இது எவ்வாறு நிகழும் என்பதைப் பார்ப்போம் எனவே நமக்குத் தேவையானது இது போன்ற தோற்றமளிக்கும் ஸ்டாக் லேஅவுட் ரிட்டர்ன் அட்ரஸ் சேமிக்கப்பட்ட இடத்தில் கணினியின் முகவரியை சேமிக்கிறோம் இரண்டாவதாக ஸ்டாக்கில் 4 பைட்டுகள் அதிகமாக இருக்கும் ஆஃப்செட்டில் ஒரு கேரக்டர் பாய்ண்ட்டர் உள்ளது இது "binbash" ஸ்ட்ரிங்க் இருக்கும் விர்ச்சுவல் அட்ரஸ் ஸ்பெஸில் சில இடங்களை சுட்டிக்காட்டுகிறது இப்போது இங்கே என்ன நடக்கிறது என்றால் பங்க்ஷன் அதை நிறைவேற்றி முடித்தவுடன் ரிட்டர்ன் அட்ரஸ் ஸ்டாக்கிலிருந்து எடுக்கப்படுகிறது இந்த வழக்கில் ரிட்டர்ன் அட்ரஸ் ஒரு System எக்ஸிகியூக்ஷன் என்பது Libc ல் உள்ள சிஸ்டம் பங்க்ஷனில் உள்ளது மற்றும் இந்த குறிப்பிட்ட பங்க்ஷனிற்கான அருகுமெண்ட்டை இந்த கேரக்டர் பாய்ண்ட்டர் "binbash" ஐ சுட்டிக்காட்டுகிறது எனவே Libc யில் உள்ள இந்த சிஸ்டம் பங்க்ஷன் எக்ஸிகியூட்டபிள் "binbash"ஐ இயக்கும் எனவே அடுத்ததாக நாம் கணினியின் முகவரி என்ன மற்றும் இந்த குறிப்பிட்ட பாய்ண்ட்டர் சரியாக என்ன என்பதை தீர்மானிக்க வேண்டும் எனவே முழு விர்ச்சுவல் அட்ரஸ் ஸ்பெஸ் இந்த குறிப்பிட்ட system பங்க்ஷன் எங்குள்ளது என்பதைக் கண்டுபிடிப்பது எப்படி என்று ஆரம்பிக்கலாம் எனவே இதை நாம் பின்வருமாறு செய்யலாம் GDB அல்லது OBJDUMP போன்ற வேறு எந்த கருவியையும் பயன்படுத்தலாம் மற்றும் இந்த GDB ஐ ' q' மற்றும் இயங்கக்கூடிய இந்த ஓப்க்ஷனுடன் இயக்கலாம் மேலும் main இல் ஒரு பிரேக் பாய்ண்டை அமைப்போம் ப்ரோக்ராமை இயக்கவும் பிரேக் பாய்ண்ட் தாக்கும்போது நாம் p system பயன்படுத்துகிறோம் இது print system என்று பொருள் இங்கு நாம் பார்க்கும்போது இந்த குறிப்பிட்ட 0x28085260 என்ற மதிப்பைப் பெறுகிறோம் இது அடிப்படையில் தற்போதுள்ள system பங்க்ஷன் இருக்கும் இடத்தின் முகவரி இதேபோல் முழுமையாக இயங்கக்கூடிய இடத்தில் எங்காவது "binbash" என்ற ஸ்ட்ரிங்கை காணலாம் எனவே இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டில் செயல்பாட்டில் இருக்கும் என்விரோன்மெண்ட் மாறிகள் குறித்து நாம் கருத்தில் கொண்டுள்ளோம் எனவே இங்கே நாம் பார்க்கும்போது இந்த என்விரோன்மெண்ட் வெரியபிள்ஸ்களில் ஒரு குறிப்பிட்ட வரி உள்ளது இது "binbash"என்ற ஸ்ட்ரிங்கை கொண்டது இப்போது நாம் கண்டுபிடிக்க வேண்டியது என்னவென்றால் GDB போன்ற ஒன்றைப் பயன்படுத்தி "binbash" இருக்கும் சரியான முகவரியை தீர்மானிக்கிறோம் system முகவரி எங்குள்ளது என்பதை இப்போது நாம் அடையாளம் கண்டுள்ளோம் மேலும் இயங்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரிங்க் "binbash" ஐக் கண்டறிந்துள்ளோம் மேலும் அந்த குறிப்பிட்ட ஸ்ட்ரிங்கின் முகவரியைக் கண்டறிந்தோம் நாம் எஸ்பிலோய்டை உருவாக்க தயாராக உள்ளோம் எனவே நாம் என்ன செய்கிறோம் என்பது பின்வருமாறு நாம் பஃபரை நிரப்பி வழிகிறோம் ரிட்டர்ன் அட்ரஸ் இருந்த இடத்தில் அதை இந்த குறிப்பிட்ட முகவரி 0x28085260 உடன் மாற்றுவோம் இது அடிப்படையில் Libc யில் உள்ள system பங்க்ஷனிற்கான முகவரி மற்றும் ஸ்டாக்கில் 4 பைட்டுகளின் ஆஃப்செட்டில் 0xbffbffe25 என்ற முகவரி உள்ளது இது நாம் கண்டறிந்த "binbash" ஸ்ட்ரிங்கின் பாய்ண்ட்டர் எனவே இந்த குறிப்பிட்ட ப்ரோக்ராம் இயங்கும்போது "binbash" செயல்படுத்தப்படும் இப்போது சரியாக இந்த குறிப்பிட்ட ப்ரோக்ராமை நிறுத்த நாம் கூடுதலாக என்ன செய்ய முடியும் என்பது இங்கு ஒரு exit பங்க்ஷனை சேர்ப்பதாகும் இது அடிப்படையில் 0x281130d0 முகவரியைக் கொண்டுள்ளது எனவே இப்போது என்ன நடக்கிறது system பங்க்ஷன் இயங்குகிறது இது "binbash" பாய்ண்ட்டரை அருகுமெண்ட்டாக எடுக்கும் மேலும் அந்த பங்க்ஷன் இந்த குறிப்பிட்ட பங்க்ஷனை முடித்த பிறகு exit பங்க்ஷனை சுட்டிக்காட்டுகிறது எனவே இந்த வழியில் Libc ல் உள்ள system பங்க்ஷனிற்கு செயல்படுத்துதலை மாற்ற முடியும் இந்த விஷயத்தில் "binbash" ஷெல் இருக்கும் பேலோடை இயக்க முடியும் பின்னர் இந்த குறிப்பிட்ட ப்ரோக்ராமிலிருந்து வெளியேறவும் முடியும் Return to Libc தாக்குதலுக்குத் திரும்புவதன் ஒரு முக்கிய நன்மை என்னவென்றால் அது நொன் எக்ஸிகியூட்டபிள் ஸ்டாக்குடன் செயல்பட முடியும் இருப்பினும் Return to Libc தாக்குதலுக்கு முக்கிய வரம்பு உள்ளது வரம்பு என்னவென்றால் Libc வழங்கும் பங்க்ஷன்களால் தாக்குபவர் தடைசெய்கிறார் எடுத்துக்காட்டாக Libcக்கு system பங்க்ஷன் இல்லை என்றால் இந்த குறிப்பிட்ட சொற்பொழிவில் நாம் விவாதித்த தாக்குதல் செயல்படாது இதனால் தாக்குபவர் என்ன செய்ய முடியும் என்பதற்கு ஒரு வரம்பு உள்ளது அடுத்த சொற்பொழிவில் Return Oriented Programming அல்லது ROP தாக்குதல் என அழைக்கப்படும் மற்றொரு தாக்குதலைப் பார்ப்போம் அங்கு தாக்குபவர் Libc ஆதரிக்கும் பங்க்ஷன்களுக்கு மட்டுப்படுத்தப்படவில்லை மாறாக எந்தவொரு தன்னிச்சையான பேலோடுகளையும் உருவாக்க முடியும்